பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வணக்கம் பேராசிரியர் ஆனந்த சுப்ரமணியம் எங்களுடன் இருக்க மகிழ்ச்சியடைகிரோம் அவர் சென்னை ஐ ல் ஓசான் இன்ஜினியரில் துறை துறைத் தலைவராக உள்ளார் அவருக்கு இந்த துறையில் பரந்த அனுபவம் உள்ளது அவர் இப்போது 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியில் இருந்தார் எனவே தொழில்துறை ஒத்துழைப்புக்கள் நிறைய திட்டங்கள் நிறைய ஆராய்ச்சி திட்டங்கள் ஆகியவை தொழில் நுட்பங்கள் மூலம் நாங்கள் கையாளப்படும் கருத்தாக்கங்களின் விரிவாக்கங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம் சர்வதேச பல்கலைக்கழகங்களுடனான வருகைகள் மற்றும் கூட்டுறவுகளை நீங்கள் அறிந்திருக்கலாம் மாணவர்களை கையாளுதல் மற்றும் தொழில்களுடன் பணிபுரியும் விஷயத்தில் அவர் ஆராய்ச்சிக்கு மிகுந்த அனுபவம் உள்ளவர் அவர்கள் முதுகலைப் பட்டம் பி D பட்டம் மற்றும் பலவற்றை அறிவார்கள் எனவேஅவர் இன்று எங்களுடன் இணைந்தது இன்பம் மற்றும் சிறப்புரிமைக்குரியது அவரது சொந்த ஆராய்ச்சி பகுதிகள் கணினி உதவி வடிவமைப்பு மற்றும் சி டி இன் பயன்பாடு கப்பல்கள் மற்றும் பிற மிதக்கும் கட்டமைப்புகளாகும் எனவே நீங்கள் எங்களுடன் இருப்பது மகிழ்ச்சி அனந்த சுப்பிரமணியன் நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே இந்த அறிவுரையை நீங்கள் ஆரம்பிக்க விரும்பினேன் ஏறக்குறைய சுற்றி இருக்கும் ஆராய்ச்சிகளின் பாரம்பரிய பகுதிகள் என நாம் கருதுகின்ற சில பகுதிகள் சில பொறியியல் துறைகளில் உள்ளன நிச்சயமாக இந்த பகுதிகளில் கூட மக்கள் பார்க்கும் புதிய கருத்துகளை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஆனால் சில இடங்களை நாம் ஆராய்ச்சியின் பாரம்பரிய பகுதிகளாக அழைக்கிறோம் எனவே எந்த பகுதிகள் ஓசான் இன்ஜினியரில் உள்ளன பேராசிரியர் வி அனந்த சுப்பிரமணியன் ஓசான் இன்ஜினியரில் என்பது ஒரு அடிப்படை ஒழுக்கம் அல்ல என்று நான் சொல்ல வேண்டும் 70 களின் எண்ணெய் நெருக்கடியின் விளைவாக ஒரு ஒழுங்குமுறையாக உருவான ஒரு பகுதி இல்லையெனில் ஓசான் இன்ஜினியரில் ல் அனைத்தும் அதன் மாறுபாடுகளில் கப்பல்கள் கடற்படை கட்டமைப்பு ஆகியவற்றின் பெரிய துணைத் தொகுப்பை உள்ளடக்கியிருக்கும் ஆகையால் கடல்சார் சவால்களில் சவாலான சூழல்களில் செயல்பட வடிவமைக்கப்பட்ட கடல்சார் கட்டமைப்புகள் அதன்பின்னர் ஆதரவு முடிவுகள் இருந்தன பின்னர் கப்பல்கள் வெறும் துறைமுகத்திற்கு வர ஆழ்கடலில் சென்று இயங்காது எனவே ஒரு பெருங்கடலில் பல துறைகளை நாம் இப்பொழுது ஓசான் இன்ஜினியரில் என்று அழைக்கிறோம் எனவே கப்பல்கள் மற்றும் கட்டமைப்புகள் பற்றிய பாரம்பரிய வடிவமைப்பும் பகுப்பாய்வுகளும் அலைகள் அவர்களின் உந்துவிசை அமைப்புகள் அவற்றின் வழிநடத்துதல் அமைப்புகள் சூழ்ச்சி கடல் பாதுகாப்பு ஆகியவற்றைக் கொண்டுள்ளன இப்போது அங்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட பெரிய கட்டமைப்புகள் உள்ளன ஆனால் அவசியம் ஒரு இயந்திரம் மூலம் இயக்கப்படுகிறது சமுத்திர படுக்கைக்கு இணங்கி அல்லது சில வடிவத்தில் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற தங்கள் சிக்கல்களைக் கொண்டிருக்கிறது கடலோர கட்டமைப்புகள் துறைமுகங்கள் துறைமுகம் கரையோரப் பிரவேசம் ஆகியவற்றை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் ஏனெனில் எங்கள் துறை இப்போது பெட்ரோலியம் பொறியியலில் நுழைந்தது கடல் பொறியியலில் இருந்து பெட்ரோலியம் பொறியியலில் கண்டிப்பாக ஈடுபட முடியும் என்றாலும் அது என்னவென்றால் ஓசான் இன்ஜினியரில் என்ன என்று ஆராய்ச்சியின் பாரம்பரிய பகுதிகளுக்கு வருகை தந்தால் கப்பல்கள் வடிவமைப்பதில் உள்ள அனைத்து தொடர்புடைய கப்பல் நீர்நிலை இயக்க சிக்கல்களின் சவால்களை எடுத்துக் கொள்ள முடியும் கப்பல்களின் கட்டமைப்புகளை புரிந்து கொள்ள காற்று மற்றும் அலைகள் கப்பல் மூலம் தொடர்புபடுகின்றன எனவே அழுத்தங்களை அதிகரிக்கின்றன பெரிய இயக்கங்கள் ஏற்படும் மாறும் விளைவுகள் அடிப்படையில் ஆறுதல் அதிகரிக்கும் எனவே இந்த ஆய்வுகளின் பாரம்பரிய பகுதிகள் நீங்கள் நிச்சயமாக நவீன கருவிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் நுண்ணிய பகுப்பாய்வு கணக்கீட்டு திரவ இயக்கவியல் ஆகும் இவை உங்களுக்கு உதவுவதோடு அவற்றைப் புரிந்துகொள்வதற்கும் மேலும் துல்லியமாக சிக்கல்களைப் புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களைப் புரிந்துகொள்வதற்கும் உதவுகின்றன எனவே இந்த ஆராய்ச்சி பாரம்பரிய பகுதிகள் இப்போது நீங்கள் கடலோர கட்டிடங்களுக்கு வருகையில் சோர்வு சில வகையான தோல்வி மற்றும் கடல்களில் விரோதமான சூழலில் இந்த சவால்கள் போன்ற நீண்ட கால சிக்கல்கள் உள்ளன எனவே நீங்கள் தவிர்க்க முடியாமல் கட்டுப்பாட்டு அமைப்புகளை பொறுத்து இருக்கும் என்று ஓசான் இன்ஜினியரில் இந்த ஏற்கனவே இவ்வகையான பகுதியில் கூட பலதுறை பகுதிகளில் வந்து புதிய ஆராய்ச்சிக் கட்டுப்பாட்டு அமைப்புகள் அல்ல கட்டுப்பாட்டு முறை வல்லுநர்கள் அல்ல மின் பொறியியலின் அடிப்படைத் துறையோ அல்ல கடற்படை கட்டடத்தையோ சொல்லக்கூடாது அவர்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஆராய்ச்சி புதிய பகுதிகள் இதனை போலவே பெட்ரோலிய இன்ஜினியரில் பரப்பளவுக்குள்ளாகவும் இருக்கலாம் ஏனென்றால் எண்ணெய்க்கான கடல்வழிப் படுக்கையை ஆய்வு செய்வதற்கான சவால்கள் மற்றும் துளையிடும் செயல்முறைகளை கண்காணிக்கும் புதிய சவாலான பகுதிகள் நிறைய உள்ளன மீண்டும் கடல்களில் இருந்து ஆற்றல் தேடலில் புதிய அலைகள் உள்ளன எப்படி அலைகள் இருந்து ஆற்றல் எனவே நாம் நிறைய சாதனங்களைக் கொண்டிருக்கிறோம் அவற்றில் சில தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானதாக இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் அவை வணிகரீதியான சாத்தியமானவை அல்ல ஆகையால் கடல் ஊசலாடும் நீர் நிரல் பின்தங்கிய வளைந்த குழாய் ஹைட்ரோ டர்பைன் தற்போது கிடைக்கக்கூடிய கடல் வெப்ப எரிசக்தி மாற்றங்கள் என அழைக்கப்படும் கட்டமைப்புகள் உள்ளன எனவே இவை அனைத்தும் ஆராய்ச்சி புதிய பகுதிகளில் உயர்த்தியுள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பாரம்பரிய பகுதிகள் மற்றும் பல குறிப்பிடத்தக்க புதிய பகுதிகளாகும் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் எந்த மற்ற ஒழுக்கமும் நான் ஓசான் இன்ஜினியரில் கே இ பயன்பாடுகளில் தெரியும் நேரடி இணைப்பு உள்ளது என்று நினைக்கிறேன் பேராசிரியர் வி அனந்த சுப்பிரமணியன் மிக அதிகம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த சூழலில் நாம் ஆராய்வதைப் பற்றி பேசுகையில் அதன் தொடர்பான வெட்டு விளிம்பையும் எங்களுக்கு ஒரு கல்வி அமைப்போடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு போக்கு இருப்பதாக எனக்குத் தெரியும் ஆகையால் இந்த சூழலில் ஓசான் இன்ஜினியரில் ல் ஈடுபடும் ஆராய்ச்சியின் அம்சங்களாகும் அல்லது தொழிலுக்கு இன்னும் அதிகமான ஆர்வம் இருக்கலாம் பேராசிரியர் வி அனந்த சுப்பிரமணியன் ஆமாம் அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஏனெனில் பாரம்பரியமாக தொழிற்துறையினர் செங்குத்து நிபுணர்களால் அதைக் கையாளுவதைக் கோருகின்ற ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட ஆராய்ச்சி விட வேகமாக வலுவான சோதனை தீர்வுகளை எதிர்பார்க்கிறார்கள் மற்றும் இது தொழில்முறைக்கு வழங்கப்பட்ட ஒன்று பாரம்பரியமாக நாங்கள் பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பின் சிக்கலைக் கொண்டிருந்ததால் மீண்டும் ஒரு கப்பலின் உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் மனிதர் மொபைல் பொருளை உருவாக்கினார் இந்த கட்டமைப்புகள் பாதுகாப்பான மற்றும் கடல் தகுதிவாய்ந்த வழிமுறையை உருவாக்கும் சவால்களை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதால் இன்று வரையறுக்கப்பட்ட உறுப்பு முறைகள் போன்ற கருவிகளை நம்பியிருக்கின்றோம் அது வெளியே வரும் சக்திகளை பகுப்பாய்வு செய்ய கட்டமைப்பு பகுப்பாய்வு கணக்கீட்டு திரவ இயக்கவியல் பாதுகாப்பிற்கும் ஆறுதலளிக்கும் பிரச்சனையைத் தீர்ப்பது ஏனென்றால் நீங்கள் மாசுபடுகின்ற பல விளைவுகளைத் தவிர்த்து நீரைக் கப்பல் என்று அழைக்கிறோம் நீர்த்தேக்கத்தின் நீரைக் குறைக்க அல்லது இயக்கங்களைக் குறைக்க முயற்சிப்பதன் மூலம் நீரைக் குறைக்கலாம் எனவே இந்த தொழில் முன்னோக்கு இருக்கும் தீர்வுகள் நான் உதாரணமாக சொல்ல அனுமதிக்க சேர்க்க முடியும் இந்திய கடற்படை கூட இந்த பகுதியிலுள்ள தீர்வுகளை நாம் வழங்குகின்றோம் அவற்றின் கைகளில் உள்ள மிதக்கும் உடலைப் பகுப்பாய்வு செய்வதன் மூலமும் பரிசோதனை செய்வதன் மூலமும் ஓசான் இன்ஜினியரில் களின் துறை மிகவும் அரிதான ஒன்றிணைந்த கருவூலத்துடன் ஒப்புதல் பெற்றுள்ளதுடன் பல்கலைக்கழக குடை எனவே அவற்றைப் பெயரிடுவதற்கு நாம் தோண்டும் தொட்டியை வைத்திருக்கிறோம் அலை அடிப்பகுதி இருக்கிறது நாம் சிறந்த கருவிகளைக் கொண்டுள்ளோம் நாம் உருவாக்கக்கூடிய தானியங்குமுறை குறிப்பிட்ட சிக்கல்களுக்கு உடனடி பதில்களைத் தருவதன் மூலம் தொழில்முறைக்கு தீர்வுகளை வழங்குகின்றன ஆனால் நீண்ட கால ஆய்வு தொடர்கிறது ஏனெனில் நான் முன்பு கூறியது போல் தொழில்முறை தீர்வுக்காக காத்திருக்க முடியாது அது கையாள்வதில் நிபுணத்துவம் தேவைப்படுகிறது மறுபுறம் தொழில்துறை தரவரிசைகளிலிருந்து எங்களிடம் நேரடி தரவு கிடைக்கும் மற்றும் கப்பல்கள் தொடர்பாக அல்லது மிதக்கும் கட்டமைப்பு குறித்து எதுவாக இருந்தாலும் நாம் பகுப்பாய்வு மூலம் மேலும் அதை எடுத்து மற்றும் இங்கே கல்வி ஆராய்ச்சி தொழில்துறை ஆலோசனை மற்றும் தீர்வுகளை வழங்கும் இடைமுகம் வருகிறது நாம் ஒரு சுவாரஸ்யமான கலவையை எங்கு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த மூல ஆதாரங்களைப் பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது மேலும் அதை சர்வதேச அளவில் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றது சில நேரங்களில் தீர்வுகளை வழங்குவதில்லை அது பிரச்சினையின் இயற்பியலைப் புரிந்துகொள்வதில்லை நாம் உண்மையில் ஒரு தீர்வை உருவாக்க முடியாது ஆனால் சில அணுகுமுறை இருக்க முடியாது என்று கூட சில நேரங்களில் தெரியும் மற்றும் நான் இந்த சேவை உதவுகிறது என்று ஆராய்ச்சி நோக்கில் பங்களிப்பு உதவி என்று கூறுவேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஓசான் இன்ஜினியரில் ப் பார்க்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரில் கெமிக்கல் இன்ஜினியரில் மற்ற துறைகலள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதை ஒப்பிட்டு சொல்லுங்கள் கடல் பொறியியலாளர் துறவி அல்லது தனித்து நிற்கும் விஷயங்களில் ஒன்று நீங்கள் நாட்டிலுள்ள இளங்கலைத் திட்டங்களை அறிவது போதுமானதாக இல்லை அல்லது சர்வதேச அளவில் கூட இருக்கலாம் எனவே அதே டோக்கன் மூலம் எம் மற்றும் பி டி மாணவர்கள் உங்கள் துறை வந்து போது நான் உங்கள் துறையில் குறிப்பாக என்ன ஆராய்ச்சி கையாளும் அவர்கள் போதுமானதாக தயார் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்று எனக்கு ஆர்வமாக உள்ளது அப்படியானால் அதாவது அந்த சூழலில் அவர்கள் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னவென்றால் எப்படி நீங்கள் பேசுவது என்பதைப் பற்றி பேராசிரியர் வி ஆனந்தா சுப்பிரமணியன் ஆமாம் நீங்கள் கூறியது சரியான கருத்து ஏனென்றால் நான் சொன்னது போல ஓசான் இன்ஜினியரில் ஒரு அடிப்படை ஒழுக்கம் அல்ல எங்களிடம் மாஸ்டர் டிகிரி மற்றும் பி டி படிக்க வரும் மாணவர்கள் பல்வேறு துறைகளிலிருந்து வருகிறார்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் சிவில் இன்ஜினியரில் கடற்படைக் கட்டமைப்பிலிருந்து ஏரோஸ்பேஸ் மற்றும் பெட்ரோலிய இன்ஜினியரில் ஆகியவற்றில் இருந்து வருகிறார்கள் சிலர் அறிவியல் பின்னணியில் கடல்வழி பின்னணி புவியியலியல் ஆகியவற்றில் இருந்து வருகிறார்கள் ஆனால் கடல் பொறியியலின் முக்கிய பகுதியிலேயே நான் இருக்கிறேன் இந்த மாணவர்கள் கற்றல் வளைவு என்ன துறை முக்கிய படிப்புகள் என்ன இந்த மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் ஒப்பீட்டளவில் சிறிய எண்ணிக்கையில் இருப்பதால் இது ஒரு சவாலாக இருக்கிறது அவர்கள் ஹைட்ரொட்யனமிக் போன்ற அடிப்படை அம்சங்களில் சிலவற்றை ஆழமாக கற்க வேண்டும் அவர்கள் நல்லது என்று கூறினால் அதில் ஒரு அளவு உள்ளது அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்களானால் அதற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் துரதிருஷ்டவசமாக ஆராய்ச்சி என்பது எலி பந்தயம் போல எண்களை தேடுகிறது ஒருவேளை அது தயாரிக்கப்படும் டிகிரி எண்கள் அது உற்பத்தி வெளியீடுகளின் எண்ணிக்கை ஆகும் என் தனிப்பட்ட எதிர்மறை கருத்தாகும் நாம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் மக்கள் கற்றுக்கொள்ள மற்றும் பரிசோதனையை அனுமதிக்க வேண்டும் அப்போதுதான் ஆராய்ச்சியின் தரம் பல பிளவுகளை கொண்டதாக இருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உண்மையில் அந்த சூழ்நிலையில் நான் ஆர்வமாக இருந்தேன் ஏனென்றால் தொழில் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் சர்வதேச அளவில் இந்தியாவிலும் இத்துறையில் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் பார்வையில் உண்மையில் நீங்கள் சுட்டிக்காட்டியதைப் போலவே சில மக்கள் பயன்படுத்திக் கொண்டாலும் சில நேரங்களில் அவை தவறாக பயன்படுத்தப்படுகின்றன உங்கள் பார்வையில் ஒரு மாணவர் வருங்கால ஆராய்ச்சி மூலம் முன்னேற்றத்தைக் காண்பதற்கு ஒரு நல்ல வழி அல்லது மாணவனுடன் நீங்கள் தொடர்புகொள்வதால் தெரிந்துகொள்வது என்ன மாணவர் உண்மையில் ஆராய்ச்சியைப் பொறுத்து ஒரு பொதுவான அர்த்தத்தில் முன்னேற்றம் அடையும்போது நீங்கள் எப்படி உணருவீர்கள் பேராசிரியர் வி அனந்த சுப்பிரமணியன்மாணவர்கள் ஆராய்ச்சியில் முதல்நாளிலேயே சிக்கல் தீர்ந்துவிட வேண்டும் என்று எண்ணக்கூடாது அவர் சிறிது நேரம் கற்றலுக்கான எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் மாணவர்கள் அழுத்தம் இருக்கும்போது தான் வேலை செய்வார்கள் எனவே அழுத்தம் அவர்களிடம் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் எண்ணிக்கையைத் தேடும் இந்த அழுத்தத்தை வெளியே எடுத்தால் அவர்களைத் தக்கவைத்துக் கொள்ள உதவும் எனவே தற்போதைய நடைமுறை எண்களை எதிர்பார்பதால் வேலைப்பளுவுடன் இருக்கிறார்கள் எனவே இந்த அளவை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அவர்கள் மீது அழுத்தம் குறைக்க இல்லாமல் அதாவது அவர்கள் பொதுவாக முதல் செமஸ்டர் படிக்கும்போது கட்டாய படிப்புகள் எடுக்க வேண்டும் நாம் அவர்களை மற்ற ஆராய்ச்சியாளர்களுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்க வேண்டும் பொருள் அடிப்படை கருவிகளைப் படியுங்கள் ஏனென்றால் ஆராய்ச்சி அது எம் டி நிலை என்பது பிரமிடு உச்சத்தை எட்டும் என்பதை நான் நம்பினேன் எனவே நீங்கள் என்ன செய்கிறார்களோ அதையே அடிப்படையாகக் கொண்டாலும் மாணவர்களிடமிருந்து அது கண்டிப்பாக வெளிப்பட வேண்டும் மேலும் அந்த நம்பிக்கையை பெற வேண்டும் இறுதியாக அவர்களின் சொந்த காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரியை சேர்க்க முடிந்தால் நான் இந்த கருத்தியலை எனது சொந்தக் குழுவிடம் பொருத்திப் பயன்படுத்த முயற்சித்திருக்கிறேன் நான் வெற்றிகரமாக இருக்கிறேன் என்று எங்களது மனத்தாழ்மையைப் பற்றி கூறுவேன் 3 வருடங்களில் பி எச் டி முடிக்க முடியாது ஆனால் இது ஒரு மிக அதிகமான ஆராய்ச்சியை அணுகுவதற்கான வழி மற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இது போன்ற செயல்முறை மூலம் வரும் மாணவர்கள் எளிதாக வேலைகளில் உறிஞ்சப்படுகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அனந்த சுப்பிரமணியன் இது அனைத்து வேலைக்கும் மிகவும் திருப்திகரமான முடிவு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உண்மையில் இந்த மாணவ மாணவியர் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வளர்கின்றார் ஆராய்ச்சி அமைப்பில் நான் மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் ஆகியோருடன் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளதாக நான் நினைக்கிறேன் நான் திரும்பவும் கேட்கிறேன் உங்கள் பார்வையில் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளை எப்போது சந்திக்க வேண்டும் ஏனென்றால் அது நிச்சயமாக ஒவ்வொரு வகையான கற்பிப்பிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது இந்த இடைவினைக்கு செல்வாக்கு மற்றும் முக்கியத்துவம் என்னவென்றால் அவை வளரும் விதத்தில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் எனவே மாணவர்கள் வழிகாட்டிகளை எப்போதெல்லாம் சந்திக்க வேண்டும் அனந்த சுப்பிரமணியன் ஆமாம் இது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஏனென்றால் மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சிக்கான பயிற்சியின் போக்கில் நான் உரையாற்றினாலும் இந்த கேள்வியை ஒரு தொடக்கப் பத்திரிகையாளராகப் பயன்படுத்த முயற்சித்தேன் எத்தனை தடவை நீங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் வழிகாட்டியை சந்திக்க எனவே மாணவர்கள் கீழ்ப்படந்து அவர்கள் தொடர்ந்து தங்கள் வழிகாட்டிகள் சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் அதற்கு எதிராக இருக்கிறேன் வழிகாட்டியுடன் தொடர்பு இருப்பதாக கூறுவேன் உண்மையான புத்திசாலி மாணவர் பல சாதாரண சந்திப்புகளிலும் மற்ற மாணவர்களின் கூட்டங்களுடனும் வரிசையைப் பெறுவர் எனவே நீங்கள் விரும்பினால் வாரம் ஒரு முறை சந்திப்பது நன்றாக இருக்கும் ஆனால் மிக முக்கியமான மாணவர் தனது சொந்த காலில் நிற்க முடியும் அவரது முயற்சிகள் வைத்து ஏனெனில் நான் எப்போதும் பல மாணவர்கள் உள்ளன என்று பார்த்தேன் ஆனால் அவர்கள் முடிவுகளை கொண்டு வருகிறார்கள் அது ஒரு மிக முக்கியமான விஷயம் அவர்களால் எளிதில் புரிந்து கொள்ளமுடியாது ஆனால் அவர்கள் வெவ்வேறு வழிகளிலிருந்து வெளியேறவும் தங்கள் முயற்சியைச் செய்து அவர்களது வடிவமைப்பைச் செய்தனர் அவர்களுடைய கதாபாத்திரத்தைச் செய்தனர் மீண்டும் நான் என் அனுபவத்தில் அதை வைத்துக்கொள்வேன் என்று கூறலாம் எனக்கு 30 40 பற்றி அனைவருக்கும் ஒரு குழு இருக்கிறது எனவே இது மென்பொருள் மற்றும் புதிய மென்பொருள்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பல்வேறு மென்பொருள்களுக்காக கற்றல் செயல்பாட்டிற்கு அல்லது தயாரிப்பாளர் அல்லது அது பரிசோதனையாக இருந்தாலும் சரி எனவே நான் ஒரு இணக்கமான குழுவை பார்க்கிறேன் நான் ஒரு குழு கட்டி ஆராய்ச்சி மற்றும் வழிகாட்டி இருந்து ஒருவருக்கொருவர் இருந்து கற்று வெற்றி அடைவது மிகவும் முக்கியம் என்று கூறுவேன் எனவே வழிகாட்டியை சந்திப்பது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கவில்லை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பது வெற்றிக்கு ஒரு சூத்திரம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சிறந்தது நான் நினைக்கிறேன் மிகவும் மதிப்பு வாய்ந்த நுண்ணறிவு என்னவென்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் மாணவர் அதை மனோநலத்தில் அணுக வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும் எனவே வெற்றிகரமான மாணவர்களை முடிந்தளவு வெற்றிகரமாக செய்துவிட்டீர்கள் இப்போது எம் டி ஆராய்ச்சி மாணவர்களைப் பார்க்கும் போது அனைத்து துறைகளிலும் உள்ள கடல் பொறியியலில் மட்டுமல்ல நீங்கள் ஒரு எம் டி பத்திரிகையாளர் என்று கூறப்படுபவர் இப்போது நிச்சயமாக ஒரு நிபுணர் இருப்பது நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை அவர்கள் கீழே குறுகிய நிலையில் அவர்கள் வேலைகள் பெற முடியும் எனவே உங்கள் அனுபவத்தில் எம் டி மாணவர்கள் எந்த அளவிற்கு ஓசான் இன்ஜினியரில் ல் டிகிரிகளை முடித்திருக்கிறார்கள் எந்த வகையான நிலைப்பாடுகளுக்கு செல்கிறார்கள் அல்லது அவர்கள் பெறுகிறார்கள் அனந்த சுப்பிரமணியன் சரி ஐஐடி சூழலில் உயர்ந்த பட்டத்தை பெற்றுக்கொள்வது முக்கியமானது அது ஒரு குறிப்பிட்ட செங்குத்துப் பகுதியில் மட்டுமே முக்கியத்துவம் பெறுவதை அர்த்தப்படுத்துவதில்லை ஆனால் மிக முக்கியமானது சிக்கலைத் தீர்ப்பது தனித்தனியாகவும் ஆழமாகவும் ஒரு குழுவைச் சேர்ப்பதற்கும் வேலை செய்வதற்கு உள்ள திறனைக் கருத்தில் கொள்ளும் எனக்கு இவை வேலை வாய்ப்புகளை வழங்கும் பலம் மீண்டும் நான் முடித்தபின் என் அறிஞர்கள் அனைவருக்கும் வேலை கிடைத்துவிட்டது என்றும் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றும் கூறுவேன் நிச்சயமாக குறைபாடுகள் உள்ள மாணவர் காணக்கூடிய ஆராய்ச்சி வெளியீடுகளை தயாரிக்க நேரம் இல்லை இது தான் தொந்தரவு அதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் இந்த ஆலோசனையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் எங்குப் போகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியாது எனவே முக்கியமாக நீங்கள் ஒரு கற்றல் அனுபவமாக இங்கே உங்கள் ஆராய்ச்சியை எடுக்க வேண்டும் பிரச்சினைகளை தீர்க்க திறன் பொதுவாக எனது மாணவர்கள் வடிவமைப்பு நிறுவனங்களில் ஒருவேளை கப்பல் கட்டுப்பாட்டு அமைப்புகளில் கடலோரத் தொழிளில்களில் இருக்கலாம் அவர்கள் சி டி அடாப்க்கோ மற்றும் பல கணக்கீட்டு திரவ இயக்கவியல் பயன்பாடு மென்பொருள் மேம்பாட்டு நிறுவனங்களில் சேரலாம் அவைகள் பல தொழிற்சாலைகள் உள்ளன அங்கு அவர்கள் கொம்பார்ட்மென்டலைஸிட் மற்றும் ஒரு சி எப் டி தீர்வு பகுதியாக பார்த்து உருவாக்கும் ஆனால் பெரிதும் நான் சொல்வது அவர்கள் விலகிச்செல்லும் நிலைமை அதை சந்திக்க உதவுவது என்று கூறலாம் நீங்கள் ஒரு பி டி தேர்வு என்று அதே செங்குத்து பகுதியில் வேலை நிர்வகிக்க நீங்கள் அதிர்ஷ்டம் இருந்தால் ஏனெனில் அது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் சில நாட்களுக்குள் நீங்கள் பகுதிக்கு வருவீர்கள் அல்லது ஒருவேளை விதியை வேறு பகுதிக்கு எடுத்துச் செல்வார்கள் எனவே நாம் எல்லோரும் அதை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆராய்ச்சியை அனுபவிக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உண்மைகளை பார்வை இழக்காதீர்கள் நீங்கள் பலவகை என்று திட்டவட்டமாகச் சொல்லலாம் எனக்கு இது மிகவும் முக்கியம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சிறந்தது சரி நான் ஏற்கனவே உங்களிடம் பேசியிருக்கலாம் என்று நினைக்கிறேன் நான் அடுத்த கேள்வியை கேட்க விரும்பினேன் ஆனால் எந்த விஷயத்திலும் நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் ஒரு எம் டி திட்டத்தில் சேர்வதற்கு ஆர்வமாக உள்ள மாணவர்களிடம் நீங்கள் குறிப்பிட்ட அறிவுரையுடன் ஏதாவது ஆலோசனைகள் இருந்தால் கடல் பொறியியலில் வழங்கலாம் அனந்த சுப்பிரமணியன் ஆமாம் எம் டி இல் சேர்வதற்கு ஆர்வமாக உள்ள மாணவர்கள் முதலில் அவர்கள் அறியாமலேயே சில அறிகுறிகளில் ஈடுபடவில்லை என்பதை உணர வேண்டும் இது மிகவும் பரந்த அடிப்படையிலானது அதனால் பலதரப்பட்ட மற்றும் மிகவும் தனித்துவமான சிறப்புப் பகுதிகளில் பணிபுரியும் பொருள்களின் தன்மைக்கு இணக்கமாக உள்ளது என்று நான் நினைக்கிறேன் அது ஒன்றுதான் இரண்டாவது விஷயம் மக்கள் பகிர்ந்து கொள்ளவும் பரிமாறவும் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் குறுகிய பகுதியில் வேலை செய்கிறீர்கள் என்று நினைப்பது மிகவும் தவறானது நீங்கள் தனித்தனியாகவோ அல்லது சிறிய குழுக்களுக்கோ பணியாற்றிக் கொள்ளலாம் அல்லது தனிப்பட்டவர்களாகவே இருப்பீர்கள் எதிர்காலத்தில் வெற்றியை அடைவதில் மிகவும் முக்கியமானது மற்ற காரியம் மகிழ்ச்சியாக இருக்க மறந்துவிடாதே ஏனென்றால் நீங்கள் என்ன செய்தாலும் சந்தோஷமாக இல்லையென்றால் நீங்கள் சிறந்தவற்றைப் பெற முடியாது மீண்டும் நான் அனுபவத்தில் இருந்து இதை சொல்கிறேன் ஏனெனில் ஒரு மாணவர் அல்லது ஆசிரியர் எதைச் செய்தாலும் அனுபவிக்கப் போவதில்லை அல்லது அவர்கள் தினமும் அதை செய்தால் எந்த நோக்கமும் இல்லை ஏனெனில் இது இறுதியில் வாழ்க்கைத் தத்துவம் தினசரி மற்றும் அதை பின்பற்றவும் உதவும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நான் நினைக்கிறேன் இந்த விவாதத்தை முடிக்க மிகவும் நல்ல வார்த்தைகள் இவையே எனவே தொழில்முறை வளர்ச்சி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றைப் பற்றி இது பேசுகிறது பேராசிரியர் வி அனந்த சுப்பிரமணியன் இரண்டும் இணைக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சிறந்தது எங்களுடன் சேர்த்தமைக்கு நன்றி உங்கள் கருத்துக்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஐ யைப் பார்க்க விரும்பும் புதிய மாணவர்களைப் பயன்படும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நன்றி